வணக்கம் நாம் இன்றைய வகுப்பை ஆரம்பிக்கலாம் முதலில் லெக்சர் பதினைந்தில் நாம் என்ன பார்த்தோம் என்பதனை பார்த்துவிட்டு பின்பு இன்றையவகுப்பில் நாம் பார்க்கவேண்டிய தலைப்புகளை பார்க்கலாம் நமது திட்டம் அனேகமாக மல்டி ரேட் சிக்னல் பிராசசிங் இன் முக்கியமான கருத்துக்களை பார்ப்பதாகும் ஏனெனில் மல்டி ரேட் சிக்னல் பிராசஸிங் ஆனது Discrete Fourier Transform ஐ கொண்டு ஸ்பெஷல் அனலைசிஸ் செய்ய உதவி புரிகிறது மேலும் இது முக்கியமானது இதன் பயன்களை நாம் உற்று கவனிக்க வேண்டும் மல்டி ரேட் சிக்னல் ப்ராசசிங் இருக்கு நிறைய பயன்கள் இருக்கின்றன நாம் அவற்றில் சிலவற்றை இந்த வகுப்பிலும் நாளைய வகுப்பிலும் பார்க்கலாம் நாம் இன்று மல்டி ரேட் சிக்னல் பிராசசிங் இன் சில பகுதிகளையும் சில தொழில் நுட்பங்களையும் பற்றி பார்க்கலாம் முக்கியமாக ஃபில்டர் பேங்க் பற்றியும் அது ஸ்பெக்றல் அனலைசிஸ் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்றும் பார்க்கலாம் நான் இன்று ஒரு சிறிய கேள்வியுடன் இந்த வகுப்பினை ஆரம்பிக்கின்றேன் நாம் இப்படி எடுத்துக் கொள்ளலாம் இங்கு z −k என்ற Delay element மற்றும் மூன்று காரணியை கொண்டு அப்சம்பிளிங் மற்றும் டவுன் சம்பிளிங் செய்கின்றோம் நாம் இதற்கு காரணியாக மூன்றை எடுத்துக் கொள்கின்றோம் மேலும் இங்கு கே என்பது 012 என எடுத்துக் கொள்கிறோம் இதன் அவுட்புட் ஆனது K சார்ந்தே இருக்கும் ஏனெனில் Upsampling மற்றும் downsampling ஒன்றுக்கு ஒன்று ரத்து செய்து கொள்ளும் எனவே கே 0 இருக்கும்போது இதனை ஒரு ஐடென்டிட்டி சிஸ்டம் என கூறலாம் மேலும் கே 1 மற்றும் இரண்டாக இருக்கும்பொழுது இந்த சிஸ்டத்தின் gain ஆனது பூஜ்ஜியமாக இருக்கும் இந்த விதியானது ஒரு முக்கியமான தாக்கத்தை Multi Rate Signal Processing இல் உருவாக்கியுள்ளது இது Upsampling இது z −k இது downsampling என எடுத்துக்கொள்ளலாம் நான் இங்கு K பற்றி குறிப்பிடவில்லை பொதுவாக பார்ப்போமானால் இந்த delay element ஆனது Unity gain இக்கு சமம் ஆனால் இது K என் எல்லாம் மதிப்பு களுக்கும் பொருந்தாது அது எவ்வாறு என பார்ப்போம் நாம் இப்பொழுது K01 M 1 என எடுத்துக்கொள்ளலாம் இப்பொழுது கே பூஜ்யமாக இருக்கும் பொழுது யூனிட் கிடைக்கும் பிற மதிப்புகளில் அதாவது K12 M 1 பூஜியம் கிடைக்கும் இது ஒரு சிக்கலான அமைப்பை எளிய அமைப்பாக மாற்று கூடியதாக விளங்குகிறது K M ஆக இருக்கும்பொழுது என்ன நடக்கும் இது மூன்று கிடையாது இது M ஆகும் K M ஆக இருக்கும்பொழுது z −M M upsampling M downsampling என இந்த அமைப்பு மாறும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நமக்கு z −1 என்ற டிலே எலிமெண்ட் கிடைக்கும் இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் z −kM k is a multiple of M 0 otherwise இதுவரை நாம் பார்த்தவைகள் உங்களுக்குப் புரிந்திருக்கும் எனவும் உங்களால் அதை தொடர முடியும் எனவும் நினைக்கின்றேன் சரி இதனை எங்கு நாம் பயன்படுத்துகிறோம் என பார்ப்போம் பொதுவாக மல்டி ரெட் சிக்னல் ப்ராசசிங் Upsampling downsampling விகிதம் சமமாகவே இருக்கும் இந்த Sampling விகிதம் sampling rate conversion இல் சமமாக இருக்காது மற்றபடி இன்புட் அவுட்புட் சம்பிளிங் விகிதங்கள் சமமாகவே இருக்கும் இதனை நாம் பின்வருமாறு காட்சிப்படுத்தலாம் நாம் இப்பொழுது நாம் படித்த நியமத்தில் பயன்பாடு தெரிந்து கொள்வதற்காக ஒரு எடுத்துக்காட்டை எடுத்துக் கொள்கின்றோம் இந்த எடுத்துக்காட்டில் ஒரு upsampling 3 மடங்கு ஒரு filter ஒரு downsampling 3 மடங்கு இருப்பதாக எடுத்துக்கொள்ளலாம் மேலும் polyphase decompositon ஐ filter இக்கு செய்ய பரிந்துரைக்கிறேன்

மேலும் polyphase decomposition ஐ downsampling இருக்கு செய்ய பரிந்துரைக்கிறேன் ஏனெனில் upsampling இருக்கு type 2 polyphase decomposition செய்ய வேண்டும் இதுதான் down sampler இன் type 1 polyphase decomposition முன் விவாதிக்கப்பட்டதை மனதில் கொண்டு பின்வரும் கட்டமைப்பை வரைகின்றேன் இங்கு upsampling அப்படியே வைத்துக் கொள்கிறோம் Filter இக்கு Polyphase decomposition type 1 செய்கின்றோம் Downsampler இடதுபுறமாக நகர்கிறோம் இப்பொழுது downsampling 3 மடங்குpolyphase decomposition type 1Z 1 down sampling 3 மடங்கு மேலும் இது E0 இதனைE0 என கூறமுடியாது ஏனெனில் நாம் இங்கு நோபல் ஐடென்டிட்டி பயன்படுத்தி இருக்கிறோம் குழப்பங்களைத் தவிர்க்க தயவுசெய்து அம்புக்குறி இடவும் இரண்டாவது கிளை E1 மற்றும் மூன்றாவது கிளைE2 இவை அனைத்தும் சேர்த்து கூட்டப்படும் எவையெல்லாம் node கல் எனவும் எவையெல்லாம் adders எனவும் எந்த சிக்னல் பிரிகிறது எனவும் அம்புக்குறி களின் மூலமே நாம் தெரிந்து கொள்ளலாம் இங்கு downsampling பகுதியை எடுத்துக் கொண்டு அதில் polyphase decomposition பயன்படுத்தி polyphase கட்டமைப்பை உருவாக்குகின்றோம் இதில் upsampling அப்படியே வைத்துக் கொள்கிறோம் இப்பொழுது இந்த circuit பகுதியை உற்றுநோக்கி நாம் முன் படித்த விளைவுகளை பயன்படுத்த வேண்டும் நாம் முன் படித்தது என்னவென்றால் ஒரு கட்டமைப்பில் upsampling delay மற்றும் downsampling இருந்தால் எவ்வாறு அதை எளிய கட்டமைப்பாக மாற்றலாம் என படித்தோம் Upsampling 3 மடங்கு3 மடங்கு downsampling மட்டும் இருக்கும் கிளையில் gain ஒன்று Delay 1 delay 2 இருக்கும் கிளையில் gain 0 எனவே மேற்குறிப்பிட்ட கட்டமைப்பு E0 இருக்க சமம் என கூறலாம் நாம் கற்ற விதிகளையும் விளைவுகளையும் வைத்து எவ்வாறு ஒரு கடினமான கட்டமைப்பை எளிய முறையில் மாற்றலாம் என நீங்கள் கற்றுக் கொண்டிருப்பீர்கள் என நம்புகிறேன் அதனால் இதன் விளைவானது upsampling M மடங்கு Z M downsampling M மடங்கு அல்லது Z K என்பதின் gain 1 ஆக இருக்கும் சில நேரங்களில் மற்றபடி 0 மேலும் Multirate கட்டமைப்பு இருக்கும் இடங்களில் இந்த இந்த விதிகளையும் விளைவுகளையும் பயன்படுத்தலாம் இப்பொழுது நாம் இன்றைய தலைப்பிற்கு செல்லுவோம் நாம் இரு விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் Nobel Identites ஆனது வரையறுக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் மேலும் அவை உணரக் கூடியதாக இருக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக z −12 என்பது DSP இல் உணரக்கூடியது இல்லை வரையறுக்கப்பட்டதும் இல்லை இதையே நான் முந்தைய விரிவுரையில் விவாதித்தோம் மேற்குறிப்பிட்ட அவற்றை நாம் மனதில் நிறுத்திக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நமக்கு சரியான வெளியீடுகள் கிடைக்கும் இரண்டு வகையான polyphase decomposition இருக்கின்றன Type 1 polyphase decomposition எப்பொழுதும் downsampling மற்றும் analysis filter உடன் தொடர்புடையது Signal விரிந்தால் அது analysis filter எனப்படும் அதனால் type 1 analysis filter உடனும் type 2 synthesis filter உடனும் தொடர்புடையது இதுமாதிரி சிலவற்றை நாம் பார்க்கப் போகின்றோம் முந்தைய விரிவுரையில் நாம் filter bank பற்றி பார்த்தோம் மேலும் இந்த filter bank இன் நீட்டம் 0 2 π இருக்க விரும்பினோம் மேலே குறிப்பிட்ட வரைபடத்தில் முதல் filter எல் overlap குறைவாக இருக்கின்றதுவழக்கமாக filter இல் overlap குறைவாக இருக்கும் இரண்டாவது filter இல் overlap இல்லை மூன்றாவது filter இல் overlap அதிகமாக இருக்கின்றது overlap குறைவாக இருக்கும் filter எம் overlap அதிகமாக இருக்கும் filter இம் பயன்படுத்தலாம் இது முழுக்க முழுக்க நாம் எதற்காக பயன்படுத்துகிறோம் என்பதனைப் பொறுத்தே இங்கு filter H0 எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ளலாம் filter H0 நீட்டம் −π M to π M ஆக இருக்கின்றது இதனை ஒரு Cosine signal cos2πMn கொண்டு modulate செய்தா இல் 2 ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும் அதாவது ஒரு ஸ்பெக்ட்ரம் 2M இடத்திலும் இரண்டாவது ஸ்பெக்ட்ரம் 2M இடத்திலும் கிடைக்கும் இதில் வரக்கூடிய impulse response real ஆகும் இங்கு எடுத்துக்கொண்ட filter இன் response ரியலாக இருக்கும் பட்சத்தில் இதன் impulse response உம் real ஆக கிடைக்கும் அடுத்து நாம் இதே filter ஐ complex signal e − j n2N கொண்டு modulate செய்வதை பார்க்கப் போகின்றோம் நமக்கு ஒரு spectrum மட்டுமே கிடைக்கும் மேலும் அது 2M நடு பகுதியாக கொண்டு விளங்கும் Cosine signal cos கொண்டு modulate செய்யும்பொழுது நமக்கு அலைவரிசை இரண்டு மடங்காக கிடைக்கின்றது ஆனால் நமக்கு அதன் வெளிப்பாடு ஒரே மாதிரியாக இல்லை அதாவது Modulation பண்ணுவதன் மூலமாக கிடைத்த derived filter இன் அலைவரிசை இரண்டு மடங்காக இருக்கின்றது ஆனால் அதன் வெளிப்பாடு ஒரே மாதிரியாக இல்லை இதில் கவனிக்க கூடியது என்னவென்றால் complex signal ஆனe j 2N கொண்டு modulate செய்யும்பொழுது கிடைக்கும் signal ஒரே மாதிரியாக இருக்கின்றது ஆனால் கிடைக்கின்ற impulse response complex ஆ க இருக்கும் இப்பொழுது நமக்கு இருவகையான கட்டுப்பாடுகள் இருப்பின் அதாவது filter என் வெளிப்பாடு real ஆகவும் இருக்க வேண்டும்filter வெளிப்பாடு ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட சமயத்தில் நாம் இருவகையான அடிப்படை filter கலை பயன்படுத்த வேண்டும் குறிப்பிட்ட வரைபடத்தில் பச்சை நிறத்தில்உள்ள filter இன் அலைவரிசை −π M to π M மேலும் அதிலிருந்து வந்த auxillary filter இன் அலைவரிசை −π 2 M to π 2 M அதாவது இதன் நீட்டம் base filter என் பாதி இங்கு Derived filter ஆனது basic filter இருந்து எடுக்கப்படவில்லை மாறாக auxillary filter இருந்து எடுக்கப்படுகிறது அதனால் நமக்கு அதே நீட்டம் 2π M கிடைக்கின்றது மேற்கூறியபடி அடுத்தடுத்த filter கட்டமைக்கப்படுகிறது அதில் உள்ள நிறங்கள் k மதிப்புகளுக்கு ஏற்ப காண்பிக்கப்பட்டிருக்கிறது அதாவது k01 இதில்k0 நமது basic filter இந்த basic filter ஆனது ஒரு பாதி நீட்டத்தை கொண்ட modultaed filter ஆகும் மேலும் நமது வெளிப்பாடு ஒரே மாதிரியாக இருக்க வேண்டுமெனில் நாம் அதனை complex வைத்துக்கொள்ளலாம் இது ஒரே மாதிரியான filetr bank கட்டமைப்பு 0 to 2 π என்ற நீட்டம் M channel filter bank எல் சம நீட்டம் உள்ள M filter களாக பிரிக்கப்படுகிறது இது மிகவும் பிடித்த பகுதியாகவும் படிக்கவேண்டிய பகுதியாகவும் பார்க்கப்படுகிறது நாம் இப்பொழுது ஒரு கட்டமைப்பின் சிக்கல்களை polyphase decomposition கொண்டு எப்படி குறைப்பது என பார்க்கலாம் இங்கு upsampling 2 மடங்கு filter H downsampling 3 மடங்கு உள்ள ஒரு கட்டமைப்பை எடுத்துக் கொள்கிறோம் இங்குள்ள filter H ஒரு interpolation filter எனவும் ஒரு antialiasing filter எனவும் கூறலாம் இதனை 2 3 rate conversion ஆக எடுத்துக் கொள்ளலாம் இந்த filter antialiasing filter ஆக ஆதிக்கம் செலுத்துகிறது எனவும் கூறலாம் இதில் நாம் கவனிக்க வேண்டியது ஒன்று அது என்னவென்றால் இடதுபுறமாக இந்த கட்டமைப்பை polyphase decompose செய்தாள் இந்த சிக்கலான கட்டமைப்பு இரண்டு மடங்கு குறையும் இதனையே வலது புறமாக செய்தாள் இது மூன்று மடங்காக குறையும் இப்பொழுது எனக்கு ஒரு சிறு ஆசை இதனை ஆறு மடங்கு குறைக்க வேண்டும் என்றால் என்ன செய்வது இந்த delay பற்றியும் இது இருந்தால் downsampler upsampler மாற்ற முடியாது என்பதும் நாம் முன் அறிந்ததே நாம் இதை உற்று நோக்கி என்ன செய்யலாம் என்பதனை பார்ப்போம் இதில் முதல் படியானது upsampling 2 மடங்கு polyphase decomposition type 2 செய்ய வேண்டும் அதனால் R0 upsampled 2 மடங்கு Delay கீழ் R1 கிளையில் up sample2 மடங்கு இவை அனைத்தையும் கூட்டி அதனை downsampling 3 மடங்கு உடன் சேர்க்க வேண்டும் அம்புக் குறிகளை சரியாக போடவும் இங்கு filter H இக்கு polyphase decomposition செய்தால் 2 polyphase components கிடைக்கும் அவை R0 மற்றும் R1 நமது குறிக்கோள் 6 மடங்காக கட்டமைப்பை குறைப்பது இதற்காக நாம் கீழ் கிளையை இரண்டாம் படியாக எடுத்துக்கொள்ளலாம் மேல் கிளையை மூன்றாம் படியாக எடுத்துக்கொள்ளலாம் இதில் இரண்டாம் படியான நேரடியானது அதாவது step 2 இல் நமக்கு R1upsampling 2 மடங்குdownsampling ஆகியவை வரிசையாக உள்ளது அதனால் கட்டமைப்பு 6 மடக்கு குறைகிறது என நாம் எடுத்துக் கொள்ளலாம் நமக்கு கணக்கீடு செய்வதற்கு எளிமையாக இருக்க upsampling 2 மடங்குdownsampling3 மடங்கு என்ற இரண்டையும் இடம் மாற்றி வைக்க வேண்டும் filter R1 அதன்பின் downsampling3 மடங்கு வைப்பதனால் polyphase decomposition மூலம் நம்மால் downsampler மறு முனைக்கு கொண்டு செல்லலாம் இவ்வாறு கீழ் கிளையின் கட்டமைப்பை ஆறு மடங்காக குறைக்கலாம் மேல் கிளைக்கு நாம் சிறு முயற்சி எடுக்க வேண்டும் மேல் கிளையில் R0 upsampling 2 மடங்குz −1downsampling 3 மடங்கு இருக்கின்றது Step 3 எளிமைப்படுத்த நாம் சில முயற்சிகள் எடுக்க வேண்டும் கீழ் கிளையில் கட்டமைப்பு ஆறு மடங்காக குறைந்துள்ளது நமக்கு புரிகின்றது என நான் நினைத்துக் கொள்கிறேன் இதில் upsampling மற்றும் downsampling ஒரே காரணியை கொண்டு செய்யப்பட்டால் அதன் வெளிப்பாடு 0 ஆனால் இங்குupsampling 2 மடங்கு downsampling 3 மடங்கு அதனால் மேற்குறிப்பிட்ட விதி நமக்கு பொருந்தாது up sampling மற்றும் down sampling ஒரு time variant systems மேலும் z −1 ஒருLTI block இதில் நம்மால் noble identites பயன்படுத்த முடியாது ஏனெனில் அவை வரையறுக்கப்படாத block கலை தரும் வேறு ஏதாவது வழிகள் இருக்கிறதா என பார்ப்போம் இதில் ஆறு மடங்காக கட்டமைப்பை குறைக்கவேண்டும் அதற்கு down sampling 3 மடங்கு இடதுபுறமாக மாற்ற வேண்டும் சரி z −1Z2 Z 3 அதனை மனதில் கொள்ள வேண்டும் மேலும் Z2 Z 3 இடமாற்றி வைக்க வேண்டும் இதனை நாம் இவ்வாறு எழுதலாம் அதாவது Z R0 downsample 3 மடங்குupsample2 மடங்கு z −1 இது நமக்கு தெரிந்தால் நாம் ஏற்கனவே அடைந்த இரு மடங்கு இப்பொழுது நமக்கு கிடைத்த மூன்று மடங்கு சேர்த்து ஆறு மடங்காக கட்டமைப்பு குறைக்கப்படும் இதில் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் L மற்றும் M prime ஆக இருக்க வேண்டும் இந்த விதியின் பெயர் Chinese Remainder Theoremz −1Z2 Z 3 எந்த முழு என்னையும் 2 பகா எண்கள் ஆக எழுதலாம் என்பதே Chinese remainder theorem ஆகும் இதிலுள்ள கணக்கு அடிப்படைகளை படிப்பது நமது குறிக்கோள் அல்ல நாம் இதில் உள்ள z −1 எளிய முறையில் பயன்படுத்த வேண்டும் என்பதே நமது குறிப்பு மேலும் இது பல பயன்பாடுகளை நமக்கு விளக்கும் என்பதும் உண்மை இந்தக் கட்டமைப்பில் நாம் இவ்வாறு செய்வதனால் கட்டமைப்புஆறு மடங்கு குறைகிறது எனவே கீழுள்ள கிளையிலும் ஆறு மடங்கு நமக்கு கிடைக்கிறது இது ஒரு நல்ல கேள்வி அதாவதுup sample L மடங்கு down sample M மடங்கு இருப்பதனாலும் இது மிகா எண்களாக இருப்பதனாலும் இவற்றை இடம் மாற்றலாமா Chinese remainder theorem என்ன சொல்கின்றது என்றால் இதனை எப்பொழுதும் L மடங்காகவும் M மடங்காகவும் எழுதலாம் மேலும் இதனை எப்பொழுதும் இடம் மாற்றலாம் மேற்குறிப்பிட்ட மூன்று கிளைகளாக பிரிக்கலாம் மேலும் அதனை முதலில் downsampling செய்தாள் உங்களுக்கு z 0 z −1 மற்றும் z −2 என 3 கூறுகள் கிடைக்கும்